எல்லோருக்கும் வணக்கம் தாவர வளர்ச்சி உயிரியலின் நடைமுறை செயல் விளக்கம் பாடத்திற்கு வருக இன்று எனது ஆய்வகத்தில் மூத்த PHD மாணவர் திரு துஷார் கார்க் இருக்கிறார் எனவே துஷார் தாவர வளர்ச்சி உயிரியலின் சில நடைமுறை அம்சங்களை செய்து காட்டப்போகிறார் எனவே தாவர வளர்ச்சி உயிரியலைப் படிக்கும்போது நாம் கருதும் இரண்டு மிக முக்கியமான அம்சம் மரபணுக்களின் வெளிப்பாடு முறை தற்காலிக மற்றும் இடஞ்சார்ந்த வெளிப்பாடு முறையை பகுப்பாய்வு செய்கிறது எனவே துஷார் அதனுடன் தொடர்புடைய சில செயல்முறைகளைக் காண்பிப்பார் இரண்டாவது முக்கியமான கூறு என்னவென்றால் வளர்ச்சி உயிரியல் அல்லது தாவர வளர்ச்சியின் அம்சத்தைப் புரிந்து கொள்ள தாவரத்தை மரபணு முறையில் மாற்ற வேண்டும் எனவே துஷார் உங்களுக்கு டிரான்ஸ்ஜெனிக் தாவரத்தை எவ்வாறு உருவாக்குவது காண்பிக்கப் போகிறார் மற்றும் அதில் சில மரபணு கையாளுதல்களை எவ்வாறு செய்வது என்பதை காண்பிக்கப் போகிறார் தாவரத்தின் மரபணு மாற்றம் மிகவும் அவசியமான செயல்முறையாகும் எனவே மரபணு மாற்றத்திற்கு நமக்கு முதலில் தேவை ஒரு எஸ்பிளண்ட எனவே எந்தவொரு தாவரப் பொருளும் எஸ்பிளண்டாகும் அவை கேலஸ் தயாரிக்க பயன்படுத்தப்படலாம் மேலும் அந்த கேலஸ் இரண்டு முறைகளைப் பயன்படுத்தி மாற்றப்படும் முதலாவது உயிரியல் முறை மற்றும் இரண்டாவது இயற்பியல் முறை எனவே உயிரியல் முறை என்பது பாக்டீரியாவைப் பயன்படுத்தும் இடமாகும் மேலும் இந்த பாக்டீரியாவில் நமது கட்டுமானம் அல்லது நாம் மாற்ற விரும்பும் மரபணு உள்ளது இது பின்னர் கேலஸுக்கு மாற்றப்படுகிறது இரண்டாவதாக மாற்றத்திற்கு தங்கத் துகள்கள் பயன்படுத்தப்படுகின்ற கருவியான மரபணு துப்பாக்கி ஆகும் மேலும் மாற்ற வேண்டிய மரபணு தங்கத் துகள் மீது பூசப்படுகிறது இந்த இயந்திரம் இந்த தங்கத் துகள் மரபணுவுடன் மாற்றப்படும் செல்களுக்கு அனுப்புகிறது அவை மீளுருவாக்கம் செய்யப்பட்டு புதிய தாவரத்தை உருவாக்குகின்றன எனவே முதலில் மரபணு மாற்றத்தின் உயிரியல் முறையைப் பார்ப்போம் இந்த ஆய்வகத்தில் அரிசியை ஒரு எஸ்பிளண்ட பயன்படுத்துகிறோம் எனவே இது உமி இல்லாத அரிசி மற்றும் கரு கரு ஹார்மோன்களின் செயல்பாட்டின் கீழ் கேலஸைக் கொடுக்கிறது எனவே ஒரு குறிப்பிட்ட ஹார்மோன் கூறுகளை வழங்கும்போது கரு வேறுபாடிழந்த கேலஸை உருவாக்குகிறது மேலும் இந்த கேலஸ் எல்லா செயல்முறைக்கு பயன்படுத்தப்படுகிறது எனவே முதல் கட்டமாக விதைகளை நுண்ணுயிர் நீக்கம் செய்கிறோம் இப்போது நுண்ணுயிர் நீக்கம் செய்வதற்கு இது மேற்பரப்பு நுண்ணுயிர் நீக்கம் என அழைக்கப்படுகிறது எனவே மேற்பரப்பு நுண்ணுயிர் நீக்கம் செய்வதில் சில இரசாயனங்கள் பயன்படுத்தப்படுகின்றன அவை பாக்டீரியா பூஞ்சை போன்ற மாசுபாட்டைக் கொல்லும் எனவே பொதுவான மேற்பரப்பு நுண்ணுயிர் நீக்கம் செய்வதற்கு 70 எத்தனால் பயன்படுத்தப்படுகிறது இப்போது இது 90 வினாடிகளுக்கு செய்யப்படுகிறது எனவே 90 விநாடிகள் முடிந்ததும் ரின் ஆலாவைப் பயன்படுத்துகிறோம் எனவே இது சோடியம் ஹைபோகுளோரைட்டைக் கொண்டிருக்கும் ரின் ஆலா மேற்பரப்பு நுண்ணுயிர் நீக்கத்திற்கு பயன்படுத்தப்படும் மற்ற இரசாயன HgCl2 ஆகும் ரின் ஆலாவில் இது 15 நிமிடங்கள் செய்யப்படுகிறது எனவே அவ்வாறு செய்தவுடன் இந்த விதைகள் ஒற்றியெடுப்பு தாளில் எடுக்கப்பட்டு பின்னர் ஃபோர்செப்ஸைப் பயன்படுத்தி ஒரு ஊடகத்தில் வைக்கப்படுகின்றன இப்போது இந்த ஊடகத்தில் ஆக்ஸின் உள்ளது ஆக ஆக்ஸின் என்பது ஹார்மோன் ஆகும் இது கருவை வேறுபாடிழந்த திசு அல்லது கேலஸை உருவாக்குகிறது இந்த தட்டு சுமார் 30 நாட்களுக்கு இருண்ட நிலையில் வைக்கப்படுகிறது மேலும் 30 நாட்கள் முடிந்ததும் கேலஸை உருவாக்குகிறது எனவே இவை காலி இப்போது கிரீம் நிற எம்பிரோஜெனிக் காலி தேர்ந்தெடுக்கப்பட்டு அவை துணை வளர்ச்சி ஊடகங்களில் வைக்கப்படுகின்றன அடிப்படையில் இது சரியான அளவு வளர்ச்சியடைவதற்கு 2 முதல் 3 நாட்கள் வரை வைக்கப்படுகிறது எனவே இது அக்ரோபாக்டீரியம் தொற்றுக்கு தயாராக உள்ளது இப்போது அக்ரோபாக்டீரியம் நோய்த்தொற்றுக்கு கேலஸ் தயாரானவுடன் இங்கே இருக்கும் அக்ரோபாக்டீரியத்தைப் பயன்படுத்துகிறேன் எனவே இது அக்ரோபாக்டீரியத்தின் ஒரு இரவு வளர்ச்சி இந்த அக்ரோபாக்டீரியத்தில் நமக்கு தேவையான மரபணு உள்ளது எனவே இது மையவிலக்கு இயந்த்திரம் மூலம் பெல்லட் செய்யப்படுகிறது மேலும் அதில் 5 சுக்ரோஸ் கரைசல் சேர்க்கப்படுகிறது இப்போது இது கரைசலை கலக்க சுழல் செய்யப்படுகிறது இப்போது அக்ரோபாக்டீரியத்தை பிளாஸ்கில் எடுத்து அதில் கேலஸை வைக்கிறோம் இந்த வழியில் அனைத்து காலியையும் எடுத்து அதில் அசிட்டோசிரிங்கோனை வைக்கிறோம் அசிட்டோசிரிங்கோன் அடிப்படையில் ஒரு சமிக்ஞை மூலக்கூறு ஆகும் இது அக்ரோபாக்டீரியத்தின் வளர்ச்சியில் உதவுகிறது இப்போது இதை ஒரு ஷேக்கரில் 15 நிமிடங்கள் வைத்திருக்கிறோம் அதன் பிறகு ஊடகங்களை மாற்றி கேலஸை எடுத்து இணை வளர்ச்சி ஊடக தட்டில் வைக்கிறோம் எனவே இணை வளர்ச்சி ஊடகம் என்றால் அங்கே பாக்டீரியாவும் கேலசஸும் உள்ளன இப்போது இந்த இணை வளர்ச்சி ஊடக தட்டில் 2 முதல் 3 நாட்களுக்கு இருண்ட நிலையில் வைக்கப்படுகிறது அதன் பிறகு இது கேலஸ் மற்றும் பாக்டீரியாவின் வளர்ச்சி மிகக் குறைந்துள்ளது இப்போது இந்த கேலஸ் மீண்டும் பிளாஸ்கில் எடுத்து தண்ணீரைப் பயன்படுத்தி கழுவப்படுகிறது எனவே அக்ரோபாக்டீரியம் எஞ்சியிருக்கவில்லை அக்ரோபாக்டீரியத்திலிருந்து எந்த நூல்களும் வெளியே வரவில்லை பின்னர் அது ஒரு தேர்வு ஊடகத்தில் வைக்கப்படுகிறது தேர்வு ஊடகம் என்பது தேர்வு மார்க்கர் கொண்டிருக்கும் ஊடகம் அக்ரோபாக்டீரியத்தில் நாம் சேர்த்துள்ள தேவையான மரபணு கேலஸில் மாற்றப்படுகிறது எனவே நமது மரபணுவுடன் ஹைக்ரோமைசின் போன்ற தேர்வு மார்க்கர் உள்ளது எனவே இந்த கேல்ஸை ஹைக்ரோமைசின் தட்டுகளில் வளர்க்கும்போது இதில் மாற்றப்படும் கால்சஸ் வளரும் ஆனால் மாற்றப்படாதவை ஆண்டிபயாடிக் ஹைக்ரோமைசின் காரணமாக இறந்துவிடும் எனவே தேர்வு ஊடகங்களில் வைக்கப்பட்டால் சில கேலஸ் இறக்கிறது அதேசமயம் சிலது இறக்கவில்லை எனவே இறந்துபோகாதவை புதிய செல்களைக் கொடுக்கின்றன அவை பெருகி மீளுருவாக்கம் செய்யப்பட்ட கேலியை உருவாக்குகின்றன அது போதுமான வளர்ச்சி ஏற்பட்டவுடன் அதை ஒரு தண்டு ஊடகத்தில் வைக்கிறோம் எனவே தண்டு ஊடகம் என்பது அதிக சைட்டோகினின் முதல் ஆக்ஸின் செறிவு கொண்ட ஒரு ஊடகமாகும் உயர் சைட்டோகினினின் கீழ் கேல்ஸ் வடிவங்கள் தண்டு மெரிஸ்டெம் மற்றும் மீளுருவாக்கம் நடைபெறுகிறது இப்போது இங்கே இந்த பாட்டில் ஒளி நிலையில் வைக்கப்பட்டுள்ளதைக் காணலாம் மேலும் காலப்போக்கில் பச்சை நிற திசுக்கள் வெளியே வருவதைக் காணலாம் இவை அடிப்படையில் புதிய உறுப்புகள் உருவாகும் அபிக்கல் மெரிஸ்டெம் இப்போது இந்த பசுமையாக்குதல் போதுமானது மற்றும் போதுமான ஆர்கனோஜெனெஸிஸ் ஏற்பட்டது எனவே இது ஒரு வேர்விடும் ஊடகத்தில் எடுக்கப்படுகிறது எனவே இந்த வேர்விடும் ஊடகத்தில் அதிக ஆக்ஸின் செறிவு உள்ளது ஆக்ஸின் வேர் உருவாவதற்கு உதவுகிறது எனவே இந்த பசுமை தாவரத்திற்கு போதுமான தண்டு தாவரம் பாட்டிலின் நீளத்திற்கு வந்தவுடன் இங்கிருந்து அது கடினப்படுத்துவதற்காக மண்ணுக்குள் மாற்றப்படுகிறது இது கிரீன்ஹவுஸில் பார்ப்போம் இப்போது உருமாற்றத்தின் உயிரியல் முறையைப் பார்த்தோம் இப்போது மாற்றத்தின் இயற்பியல் முறையைப் பார்ப்போம் எனவே இது மரபணு துப்பாக்கி என்று அழைக்கப்படும் இயந்திரம் தாவர மாற்றத்தின் இயற்பியல் முறைக்கு மரபணு துப்பாக்கி பயன்படுத்தப்படுகிறது இங்கே மரபணு துப்பாக்கிக்கான கொள்கை என்னவென்றால் தங்கத் துகள்கள் அல்லது டங்ஸ்டன் துகள் அவை நமக்கு தேவையான மரபணுவுடன் பூசப்படுகின்றன நாம் பாக்டீரியாவின் மூலம் மாற்றிக்கொண்டிருந்த மரபணு அல்லது கட்டுமானம் இங்கே அந்த கட்டுமானங்கள் தங்கத் துகள்களில் பூசப்பட்டுள்ளன மேலும் இந்த தங்கத் துகள் கேலஸ் மீது செலுத்தப்படுகிறது இது அதிக அழுத்தம் அல்லது சக்தியுடன் கேலஸ் மீது செலுத்தப்டுடுகிறது மேலும் இந்த தங்கத் துகள் தாவர கேலஸுக்குள் நுழைந்து தாவரத்தின் மரபணு அல்லது கேலஸுடன் ஒருங்கிணைக்கிறது இப்போது இந்த கேலஸை இப்போது உயிரியல் மாற்றம் செயல்முறையின் வழியாக செல்லும் எனவே இது தேர்வு மீளுருவாக்கம் வேர்விடுதல் மற்றும் கடினப்படுத்துதல் ஆகியவற்றின் வழியாக செல்லும் எனவே கடினப்படுத்துதல் செயல்முறை கிரீன்ஹவுஸில் மேற்கொள்ளப்படுகிறது அங்கு உகந்த ஒளி வெப்பநிலை மற்றும் ஈரப்பத நிலையை வழங்கப்படுகிறது எனவே பாட்டிலில் பார்த்த தாவரம் அது ஒரு சாயில்ரைட் பானையில் எடுக்கப்படுகிறது எனவே ஆரம்பத்தில் தாவரம் பிளாஸ்டிக்கால் மூடப்பட்டிருக்கும் இதனால் 100 ஈரப்பதம் இருக்கும் எனவே தாவரம் அழுத்தத்திற்கு வராது சில வாரங்களுக்குப் பிறகு இந்த பாலிதீன் வெட்டப்படுகிறது மற்றும் தாவரம் ஆரோக்கியமாகவும் நல்ல வலிமையும் பெற்றவுடன் அது களிமண் பானைக்கு மாற்றப்படுகிறது எனவே இது ஒரு டிரான்ஸ்ஜெனிக் வழித்தடம் ஆகும் இது சுமார் 4 மாதங்கள் ஆனப்பின் விதைகள் முதிர்ச்சியடைந்து இங்கே விதைகள் உலர்ந்து போகின்றன உலர்ந்த விதை பின்னர் சேகரிக்கப்பட்டு தேர்வுக்கு பயன்படுத்தப்படுகிறது எனவே விதைகளை எடுத்து ஹைக்ரோமைசின் கொண்ட 12 MS தட்டில் வளர்க்கிறோம் எனவே ஹைக்ரோமைசின் ஒரு தேர்வு மார்க்கராக செயல்படுகிறது மேலும் மாற்றப்பட்ட தாவரங்கள் மட்டுமே வளரும் அல்லது அந்த விதைகள் மட்டுமே முளைக்கும் ஏன்னெனில் அதில் ஹைக்ரோமைசின் உள்ளது இப்போது அரபிடோப்சிஸ் என்ற டிகோட் தாவரத்தில் மாற்றம் எவ்வாறு செய்யப்படுகிறது என்பதைப் பார்ப்போம் எனவே அரிசியில் உள்ள நடைமுறையைப் போலவே அரபிடோப்சிஸின் விதைகளையும் மேற்பரப்பில் நுண்ணுயிர் நீக்கம் செய்கிறோம் மேலும் இந்த நுண்ணுயிர் நீக்கம் விதைகள் 12 MS தட்டில் வைக்கப்படுகின்றன எனவே இது விதைகள் வைக்கப்பட்ட 12 MS தட்டு மற்றும் சுமார் 2 வாரங்களுக்குப் பிறகு தாவரங்கள் இந்த நீளத்தை அடையும் இப்போது இத தாவரத்திற்கு போதுமான வேர் மற்றும் ஆரோக்கியமான தண்டு முடிந்தவுடன் இது ஒரு சாயில்ரைட்டில் மாற்றப்படுகிறது இப்போது சாயில்ரைட்டில் வைத்தப்பின் இந்த தாவரம் சுமார் 1 மாதத்தில் இந்த உயரத்தில் வளர்கிறது இது முழுமையாக வளர்ந்த தாவரம் இங்கே இது பூக்கள் உருமாற்றத்திற்காக ஆரம்ப கட்டத்தில் பூக்கள் கூட திறக்கப்படாதபோது மலர் மொட்டு மட்டும் இருக்கும் அப்போது நமக்கு தேவையான மரபணுவைக் கொண்ட அக்ரோபாக்டீரியம் மாற்றத்திற்கு பயன்படுத்தப்படுகிறது அரிசிக்கு செய்ததுபோல அக்ரோபாக்டீரியல் வளர்ச்சி ஊடகத்திலும் பெல்லட் எடுக்கிறோம் இப்போது சில்வெட் 77 உடன் சுக்ரோஸ் கரைசலில் இந்த பெல்லட் ஊடகத்தில் சேர்க்கப்படுகிறது சில்வெட் 77 என்பது ஒரு வேதிப்பொருளாகும் இது அக்ரோபாக்டீரியம் அரபிடோப்சிஸ் தாவரத்தில் ஒட்டிக்கொள்ள அனுமதிக்கிறது இப்போது இந்த வளர்ச்சி ஊடகம் அரபிடோப்சிஸில் செலுத்தப்படுகிறது எனவே வளர்ச்சி ஊடகத்தில் மொட்டுகள் வைக்கப்படுகிறது முன்பு மக்கள் வளர்ச்சி ஊடகத்தில் தாவரத்தை முழுவதுமாக நனைப்பார்கள் ஆனால் இப்போது அந்த முறையைப் பயன்படுத்துவதில்லை இப்போது இந்த தாவரம் 100 ஈரப்பத நிலையில் வைக்கப்பட்டு தாவரம் புதிய விதைகளை உருவாக்கிறது அது இரண்டு வகையான விதைகளையும் உருவாக்கும் முதலாவது மாற்றப்படாத விதையாகும் இரண்டாவதாக மாற்றப்பட்ட விதையாகும் இந்த விதைகள் சேகரிக்கப்பட்டு 12 MS தட்டில் ஹைக்ரோமைசினுடன் வளர்க்கப்படுகின்றன எனவே ஹைக்ரோமைசின் இங்கே தேர்வு மார்க்கராக இருக்கும் தேவையான மரபணு அல்லது தேர்வு மார்க்கர் இருக்கும் தாவரம் மட்டும் வளரும் எனவே இங்கே இது மாற்றப்பட்ட அரபிடோப்சிஸ் ஆகும் நாம் எடுத்த தாவரங்கள் அது மாற்றப்பட்ட ஒன்றாகும் அவை ஆரோக்கியமாக வளர்ந்து வருவதை இங்கே காணலாம் எனவே இவை மாற்றப்பட்ட அரபிடோப்சிஸ் ஆகும் இங்கே நாம் DR 5 புரோமோட்டாரையும் DR 5 புரோமோட்டாரின் கீழ்நிலையில் GFP யையும் வைத்திருக்கிறோம் எனவே ஆக்ஸின் மாக்சிமா DR 5 ஐ செயல்படுத்தி GFP புரதம் தயாரிக்கப்பட்டு பச்சை சமிக்ஞை காணப்படும் எனவே இதை எடுத்து ஆக்ஸின் மாக்சிமா எவ்வாறு எங்கு உருவாகிறது என்பதை நுண்ணோக்கியில் பார்ப்போம் எனவே இந்த அரபிடோப்சிஸை எடுத்து ஒரு ஸ்லைடில் வைப்போம் நுண்ணோக்கியின் கீழ் பார்ப்போம் எனவே இங்கே நுனியில் GFP க்கான சமிக்ஞை அதிகமாக இருப்பதைக் காணலாம் அதாவது ஆக்ஸின் மாக்சிமா இங்கே உள்ளது எனவே இந்த பாணியில் நாம் மரபணு வெளிப்பாடு முறையையும் தற்காலிகமாக அல்லது இடஞ்சார்ந்த முறையில் புரிந்துகொள்ள இந்த முறையைப் பயன்படுத்தலாம் எனவே வகுப்புகளில் மரபணுவிற்கான தற்காலிக மற்றும் இடஞ்சார்ந்த வெளிப்பாடு எவ்வாறு சரிபார்க்கப்படுகிறது என்பதை பார்த்துள்ளோம் இந்த முறை இன் சிட்டு கலப்பினமாக்கல் என அழைக்கப்படுகிறது எனவே இன் சிட்டு கலப்பினத்திலுக்கு திசுக்களை எவ்வாறு தயாரிப்பது என்பதை பார்போம் இது ஒரு மெழுகுத் தொகுதி அதில் அரிசியின் தண்டு அடித்தளம் உள்ளது எனவே அரிசியின் தண்டு அடித்தளத்தை எடுத்து நீரிழப்பு சைலீன் முறை வழியாக இறுதியில் மெழுகு வழியாகவும் செலுத்தப்படுகிறது இந்த மெழுகு தொகுதிகள் பின்னர் பிரிக்கப் பயன்படுத்தப்படுகின்றன எனவே இது ஒரு மைக்ரோடோம் மைக்ரோடோம் என்பது மெல்லிய பிரிவுகளை உருவாக்கும் இயந்திரம் இங்கே தண்டு அடித்தளத்தின் 8 மைக்ரோமீட்டர் பிரிவுகளை உருவாக்குவோம் பின்னர் அந்த பிரிவுகள் ஸ்லைடுகளில் எடுத்து ஸ்லைடுகளில் பொருத்தப்படும் இந்த மைக்ரோடோமைப் பயன்படுத்தி 8 மைக்ரோமீட்டர் பகுதியை உருவாக்குகிறோம் இங்கே அது ரிப்பன்களை உருவாக்குவதைக் காணலாம் இப்போது இந்த ரிப்பன்கள் ஸ்லைடில் எடுக்கப்படும் எனவே இங்கு பயன்படுத்தப்படும் ஸ்லைடுகள் பாலி எல் லைசின் பூசப்பட்ட ஸ்லைடுகள் எனவே பாலி எல் லைசின் அடிப்படையில் ஸ்லைடில் நேர்மின்னுட்டத்தை உருவாக்குகிறது மேலும் இது திசுக்களை ஒட்டிக்கொள்ள உதவுகிறது ஏனெனில் இன் சிட்டு கலப்பினத்தின் படிகளின் மூலம் ஸ்லைடுகள் பல்வேறு பகுதிகளை கடந்து செல்கின்றன மேலும் அந்த திசு உதிர்வதற்கான வாய்ப்புகள் உள்ளன எனவே நேர்மின்னுட்ட ஸ்லைடுகள் பயன்படுத்தப்படுகின்றன எனவே திசு உதிர்வதில்லை இப்போது நியூக்ளியஸ் இல்லாத தண்ணீரைப் பயன்படுத்துவோம் எனவே RNA சிதைக்கப்படாது இதை இங்கே சில சொட்டுகளை ஊற்றுவோம் இப்போது இந்த ரிபன்னை எடுத்து ஸ்லைடில் வைப்போம் இப்போது ஸ்லைடை 40º செல்சியஸில் இருக்கும் சூடான தட்டில் வைப்போம் எனவே நீர் மெழுகு விருப்பத்தை வெப்பமாக்கும் என்பதால் நாடா பரவத் தொடங்கும் திசு காகிதத்தைப் பயன்படுத்தி அதிகப்படியான நீர் அகற்றப்படுகிறது எனவே திசு ஸ்லைடில் சமமாக பரவுவதைக் காணலாம் இப்போது இந்த ஸ்லைடு ஒரு இரவு முழுதும் சூடான தட்டில் வைக்கப்படுகிறது இதனால் திசு ஸ்லைடில் முழுமையாக ஒட்டிக்கொண்டிருக்கும் அடுத்த நாள் திசு முழுவதுமாக ஸ்லைடில் ஒட்டியிருக்கும் இப்போது இந்த ஸ்லைடு இன் சிட்டு கலப்பின செயல்முறைக்கு செல்ல தயாராக உள்ளது எனவே ஸ்லைடு ஒரு இரவில் காய்ந்துவிடும் ஸ்லைடுகள் இப்போது சைலினைப் பயன்படுத்தி மெழுகை அகற்றுகிறது பின்னர் வகுப்புகளின் விரிவுரையில் பார்த்தபடி தொடர்ச்சியான வழியில் செல்கின்றன பின்னர் ஸ்லைடு ஆய்வு செய்யப்பட்டு சமிக்ஞை கண்டறியப்பட்டதும் அது என்டெல்லனைப் பயன்படுத்தி சரி பொருத்தப்படுகிறது மற்றும் அதன் மீது ஒரு கவர் சிலிப் வைக்கப்படுகிறது எனவே ஸ்லைடுகள் இப்படி இருக்கும் இங்கே சில நீல புள்ளிகள் சமிக்ஞையாகும் இது வண்ண எதிர்வினை எனவே ஒரு வண்ணம் உருவாகியுள்ளது அது குறிப்பிட்ட திசுக்களில் மட்டுமே காணப்படுகிறது எனவே திரையில் பார்க்கலாம் இது அரிசியின் கிரௌன் திசு மற்றும் இது ஒரு பிரைமோர்டியா ஆகும் இது ஆரம்ப கட்டத்தில் உள்ளது அதேசமயம் இது பிந்திய கட்டத்தில் இருக்கும் பிரைமோர்டியா ஆகும் எனவே மரபணுவின் மாறுபட்ட வெளிப்பாடு எவ்வாறு நடைபெறுகிறது என்பதை காணலாம் இளைய திசுக்களில் தீவிரத்தைக் காணலாம் வண்ண சமிக்ஞை அதிகமாக உள்ளது அதாவது மரபணு இளைய கட்டத்தில் அதிகமாக வெளிப்படுத்தப்படுகிறது அதே சமயம் பிரைமோர்டியா வயதாகும்போது மரபணுவின் வெளிப்பாடு குறைகிறது எனவே வண்ண சமிக்ஞை குறைவாக இருக்கும் ஆகையால் திசுக்களில் உள்ள மரபணுவின் வேறுபட்ட வெளிப்பாடு வடிவத்தைப் புரிந்துகொள்ள இன் சிட்டு நமக்கு உதவுகிறது அதனால்தான் அது இன் சிட்டு என அழைக்கப்படுகிறது எனவே தாவர வளர்ச்சி உயிரியல் ஆய்வில் நாம் பயன்படுத்தும் சில அடிப்படை நுட்பங்கள் இவை மேலும் இந்த பாடத்தை சிறப்பாக புரிந்துகொள்ள இந்த வகுப்பு உங்களுக்கு உதவும் என்று நம்புகிறேன் எனவே இந்த நடைமுறை வகுப்பு தாவர வளர்ச்சி உயிரியலின் கடைசி வகுப்பாக இருக்கும் எனவே இந்தத் துறையில் நீங்கள் ஏதாவது கற்றுக் கொண்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் மேலும் உங்கள் தேர்வு மற்றும் எதிர்கால வாழ்க்கைக்கும் வாழ்த்துக்களைத் தெரிவித்துக் கொள்கிறோம் மிக்க நன்றி